பூஸ்ட் மற்றும் பக் பூஸ்ட் எனவே இது BUCK மாற்றி நாம் இப்போது சுற்றுடன் நன்கு அறிந்திருக்கிறோம் பாகங்கள் சுவிட்ச் டையோடு இன்டக்டர்கள் மற்றும் கெபாசிட்டர் ஆகியவற்றை மதிப்பிட வேண்டும் இந்த நான்கு பாகங்களை நாம் வடிவமைக்க வேண்டும் பாகங்களை சரியாக மதிப்பிடுவதற்கு மிகவும் முக்கியமான பல்வேறு அலைவடிவங்களைப் பற்றிய புரிதலை நாம் கொண்டிருக்க வேண்டும் இப்போது போல் மின்னழுத்த VP என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அலைவடிவமாகும் ஏனெனில் இது இந்த டையோடு மற்றும் டிரான்சிஸ்டர் இரண்டின் மின்னழுத்த மதிப்பீட்டை மதிப்பிட உதவும் இண்டக்டரின் மின்னோட்ட அலைவடிவம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது இந்த பாகங்களில் ஒரு முக்கிய பகுதியாகும் இந்த குறிப்பிட்ட இடவியலில் மின் இண்டக்டரின் மூலம் மின்னோட்டமானது உள்ளீட்டில் உள்ள மின்னோட்ட ஓட்டம் பற்றிய தகவலை அளிக்கிறது எனவே டிரான்சிஸ்டரில் மின்னோட்டம் டயோடில் மின்னோட்டம் ஏனெனில் ஃப்ரீவீலிங் மின்னோட்டம் இன்டக்டர் வழியாகவும் பாய்கிறது மின் இண்டக்டரின் வழியாக பாயும் மின்னோட்டம் மின்தேக்கி மின்னோட்டமாகவும் சுமை வழியாக மின்னோட்டமாகவும் பிரிக்கிறது நாம் முன்பு விவாதித்தபடி மின்தேக்கியின் மூலம் மின்னோட்டம் நிலையான நிலையில் பூஜ்ஜிய சராசரி மதிப்பைக் கொண்டிருக்கும் மற்றும் வெளியீட்டு சுமை மூலம் மின்னோட்டம் தூய DC இல் இருக்கும் எனவே இந்த விஷயங்களை மனதில் வைத்து அலைவடிவங்களை உருவாக்குவோம் மற்றும் அலைவடிவங்களின் அடிப்படையில் பல்வேறு பாகங்களின் மதிப்பீடு மதிப்புகளை நாம் படிக்கலாம் இப்போது x மற்றும் y அச்சை வைப்பதன் மூலம் தொடங்குவோம் இப்போது நான் இங்கே x அச்சு இது நேர அச்சில் மற்றும் y அச்சில் மூன்று முக்கியமான விஷயங்கள் Vg வேண்டும் Vg ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் நாம் பயன்படுத்தும் கேட் சிக்னல் பேட்டரி மின்னழுத்தத்துடன் குழப்பமாக இருக்கலாம் என்பதால் நான் அதை Vb ஆக வைக்க விரும்பவில்லை எனவே நாம் உருவகப்படுத்துதலில் குறிப்பிட்டுள்ளபடி இதை நான் Vg என அழைக்கிறேன் மேலும் இதை இயக்க அல்லது முடக்குவதற்கான சிக்னல் இதுவாகும் எனவே அந்த சிக்னல் என்ன அதற்கு முன் நாம் பார்க்க வேண்டிய மற்ற முக்கியமான மாறி மின்னழுத்தம் போல் மின்னழுத்தம் போல் மின்னழுத்தம் இந்த புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் P கிரௌண்ட் யைப் பொறுத்து இருக்கும் அதேபோல் இந்த மின்னோட்டமாகும் இப்போது போல் மின்னழுத்தம் இந்த டையோடு மதிப்பீட்டின் தகவலை மின்னழுத்த அடிப்படையில் வழங்கும் மற்றும் டிரான்சிஸ்டரின் மதிப்பீடு மற்றும் வோல்ட் வினாடி சமநிலையை சரிபார்க்க மின்இன்டக்டர் யின் மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்தைப் பற்றிய நிறைய தகவல்களைக் கொடுக்கும் அவை டயோட் வழியாக செல்லும் மின்னோட்டமானது சுமை வழியாக செல்லும் மின்னோட்டமானது கெபாசிட்டர் வழியாக செல்லும் மின்னோட்டமானது எனவே அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் மின்னழுத்தத்திற்கு இதை இங்கே நிறுவுகிறேன் எனவே இது அலைவடிவம் இந்த சக்தி குறைக்கடத்தி சுவிட்சின் அடிப்பகுதியில் அல்லது கேட் ல் நாம் பார்க்கும் மின்னழுத்த அலைவடிவம் துடிப்பு அதிகமாக இருக்கும் நேரம் ஆன் ஆகும் துடிப்பு குறைவாக இருக்கும் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகும் மற்றும் அந்த நேரத்தில் டையோடு ஃப்ரீவீலிங் ஆகும் எனவே இந்த நேரம் dTs நேரமாகவும் இந்த நேரம் 1 - dTs நேரமாகவும் இருக்கும் இதுவே ஆன் நேரமாகும் இதுவே ஆஃப் நேரமாகும் எனவே அதற்கேற்ப அவற்றைக் குறிப்போம் இங்கே வைக்கிறேன் எனவே இது dTs நேரம் மற்றும் இது 1 - dTs நேரம் இப்போது அத்தகைய அலைவடிவத்தை நாம் இப்போது கேட் ல் பயன்படுத்துவோம் எனவே என்ன நடக்கிறது ON நேரத்தில் இது Vin போல் ற்கு வரும் எனவே போல் மின்னழுத்தம் Vin மதிப்பாக இருக்கும் மற்றும் இது off நேரத்தில் டையோடு இந்த பாதையை ஃப்ரீவீலிங் செய்கிறது மற்றும் போல் மின்னழுத்தம் கிரௌண்டில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அது 0 ஆக இருக்கும் அதைக் குறிப்போம் எனவே இந்த அலைவடிவத்தை இங்கே வைக்கப் போகிறேன் எனவே நீல நிற அலைவடிவம் என்பது Q ஆன் மற்றும் போல் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும் போது இங்கு தோன்றும் போல் மின்னழுத்த அலைவடிவம் என்பதை இங்கே பார்க்கவும் அது Vin மதிப்பு மற்றும் அங்குள்ள மதிப்பை Vin என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறேன் இப்போது இது சராசரி மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே சராசரி மதிப்பை இப்படி ஒரு வரியால் குறிப்பிடுகிறேன் எனவே வெளியீட்டில் நீங்கள் பார்க்கும் DC மதிப்பு இதுவாகும் ஏனெனில் இது இதன் சராசரி இந்த Vin இந்தப் பகுதியின் சராசரி என்ன இந்தப் பகுதி சராசரியாகக் குறையும் இது இங்கே நிரப்பப்படும் பின்னர் உங்களுக்கு கிடைக்கும் அது நமது Vo Vo என்பது dVin என்பது அலைவடிவத்தின் சராசரி இப்போது Vo இல் சராசரியை எடுத்துக் கொண்டால் அம்புக்குறி மூலம் நான் குறிப்பிடும் வீச்சு Vin மைனஸ் Vo ஆக இருக்கும் மற்றும் சராசரி மதிப்பிலிருந்து 0 வரை இருக்கும் வீச்சு Vo ஆக இருக்கும் எனவே உண்மையில் இந்த பகுதி நீங்கள் இன்டக்டர் முழுவதும் பார்க்கும் அலைவடிவமாக இருக்கும் எனவே சராசரிக்கு மேல் பகுதி மற்றும் சராசரிக்குக் கீழே ஒன்று இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அந்த மஞ்சள் பகுதியானது மின் இண்டக்டரின் குறுக்கே தோன்றும் மற்றும் சராசரி மதிப்புக்கு மேலேயும் கீழேயும் மஞ்சள் நிறத்தின் மேல் பகுதியையும் மஞ்சள் பகுதியின் கீழ் பகுதியையும் செய்யும் வோல்ட் வினாடி சமநிலை இருக்க வேண்டும் எனவே அலைவடிவத்தின் மஞ்சள் பகுதியே VL அல்லது மின்இன்டக்டர் யின் மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த அலை மின்னழுத்தம் இங்குள்ள போல் மின்னழுத்தம் அதில் பல தகவல்களைக் கொண்டுள்ளது இது சராசரி வெளியீட்டை உங்களுக்கு வழங்குகிறது இது மின் இண்டக்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் மற்றும் வோல்ட் வினாடி சமநிலையை வழங்குகிறது இதன் மூலம் நாம் இந்த இரண்டு பாகங்களையும் மதிப்பிடலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் dTs காலம் டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருப்பதைப் பார்ப்போம் டிரான்சிஸ்டர் போல் மின்னழுத்தத்தில் இருந்தால் Vin என்றால் டையோடின் உச்ச தலைகீழ் மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் டையோடின் உச்ச தலைகீழ் மின்னழுத்தம் Vin அல்லது குறைந்தபட்சம் Vin ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த டையோடு Vin க்கு சமமான பொடென்ஷியல் மதிப்பை தாங்க வேண்டும் இப்போது இது முடக்கப்பட்டது மற்றும் இது ஃப்ரீவீலிங் ஆகிறது என்று சொல்லலாம் எனவே இது ஃப்ரீவீலிங் செய்யும் போது இது கிரௌண்டில் இழுக்கப்படுகிறது எனவே உமிழ்ப்பான் கிரௌண்டில் இழுக்கப்படுகிறது மற்றும் இது Vinஆகும் எனவே இந்த BJTயின் மின்னழுத்தத்தைத் தாங்கும் திறன் அல்லது இங்கு வைக்கப்பட்டுள்ள வேறு எந்த மின் குறைக்கடத்தி சுவிட்ச் இந்த மதிப்பு Vinஆக இருக்க வேண்டும் எனவே இது அலைவடிவம் மற்றும் போல் மின்னழுத்த அலைவடிவத்தைப் பார்ப்பதன் மூலம் இந்த இரண்டு சாதனங்களின் இரண்டு முக்கியமான மதிப்பீடுகளை நாம் கண்டறிந்துள்ளோம் சுவிட்சின் மின்னழுத்தம் தாங்கும் மதிப்பீடு மற்றும் மின்னழுத்தம் தாங்கும் மதிப்பீடு அல்லது டையோடின் உச்ச தலைகீழ் மின்னழுத்தம் இப்போது இண்டக்டர் மின்னோட்டத்தைப் பார்ப்போம் நான் இங்கே பச்சைக் கோடு வரைந்திருக்கிறேன் இங்குள்ள பச்சைக் கோடு மின்இன்டக்டர் மின்னோட்டம் அல்ல அது சுமை வழியாக பாய்கிற மின்னோட்டம் மிகக் குறைவான சிற்றலை என்று நான் தோராயமாக மதிப்பிட்டுள்ளேன் இது ஒரு நேர் கோட்டில் உள்ளது மற்றும் இது சுமை வழியாக பாயும் DC மின்னோட்டமாகும் அதை நாம் Io என அழைப்போம் எனவே இது Io இப்போது டிரான்சிஸ்டர் Q On ஆக இருக்கும்போது மின்னழுத்தத்தின் மூலம் மின்னோட்டம் எப்படி இருக்கும் இங்கே Vin மற்றும் மின்னழுத்தம் Vo எனவே நிலையான நிலையில் Vin Vo மின்இன்டக்டர் முழுவதும் இருக்கும் எனவே என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க ரைட்டிங் பேடை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்த மின்இன்டக்டர் இந்த VL மின்னழுத்தத்தைப் பெறுகிறது இது சில குறியீட்டில் Vin Vo க்கு சமம் எனவே VL மற்றும் i என்பது இன்டக்டர் வழியாக பாயும் மின்னோட்டம் VL L விகிதத்தால் வழங்கப்படுகிறது அல்லது அது Vin - Vo L விகிதம் என்பதை நாம் அறிவோம் எனவே இது அலைவடிவத்தின் சாய்வாகும் எனவே இந்த சாய்வில் மின்னோட்ட அலைவடிவம் அதிகரிக்க வேண்டும் எனவே நான் இந்த சாய்வை வரைந்தால் இண்டக்டரில் மின்னழுத்தம் இருக்கும் போது இது இப்படி அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் Vin Vo ஒரு மாறிலி L என்பது அறியப்பட்ட மாறிலி எனவே விகிதமானது நேரியல் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் இது L மற்றும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கும் நேரத்தில் இருக்க வேண்டும் இண்டக்டரின் இந்தப் பக்கம் 0 ஆகவும் இங்கே Vo ஆகவும் பயன்படுத்தப்படுவது Vo ஆகவும் இருப்பதை நாம் முன்பே பார்த்தோம் எனவே அத்தகைய நிலைமைகளின் கீழ் விகிதம் என்னவாக இருக்கும் சில மாற்றம் VLL ஆனது - Vo L இப்போது VoL எதிர்மறை சாய்வைக் குறிக்கிறது எனவே அது இந்த விகிதத்தில் வீழ்ச்சியடையத் தொடங்க வேண்டும் எனவே இது VoL மற்றும் எதிர்மறை சாய்வு வீழ்ச்சி மற்றும் அதன் பின் வரும் சுழற்சி மீண்டும் இந்த பாணியில் சென்று விழ ஆரம்பிக்க வேண்டும் எனவே இது இன்டக்டர்கள் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் வடிவமாக இருக்கும் இப்போது சராசரி மதிப்பு என்னவாக இருக்கும் சராசரி மதிப்பு பாய்கிறது மற்றும் அது Io மற்றும் சிற்றலை மதிப்பு 0 சராசரி மின்தேக்கி வழியாக பாயும் எனவே மின்தேக்கியின் மூலம் இப்படிக் குறிக்கப்பட்ட ஒன்றுதான் பாயப் போகிறது எனவே இதைத்தான் நாம் எதிர்பார்க்கலாம் திரும்பிச் சென்று அந்த ஸ்லைடைப் பார்க்கலாம் எனவே இன்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு Io ஆகும் அதுதான் செல்லும் இன்டக்டரின் ரிப்பில் கூறு கெபாசிட்டர் வழியாக செல்லும் மற்றும் இங்கு ரிப்பில் கூறு இருக்காது எனவே ரிப்பில் பாகங்களை இங்கே வைத்துப் பார்ப்போம் இங்கே ரிப்பில் பாகங்களை வைத்த பிறகு Q இயக்கத்தில் இருக்கும்போது அது சார்ஜ் செய்யும் போது அந்த நேரத்தில் நாம் விவாதித்த அலை வடிவம் போலவே உள்ளது மற்றும் இந்த சார்ஜிங் அப் விகிதம் L மற்றும் பின்னர் இன்டக்டர்கள் டிஸ்சார்ஜ் செய்யும் போது Q அணைக்கப்படும் போது டிஸ்சார்ஜ் ஆகிறது இது இவ்வாறு ஃப்ரீவீலிங் ஆகும் மேலும் அது மைனஸ் VoL என்ற விகிதத்தில் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது அது முக்கோணம் மற்றும் நிரப்பப்பட்டதைப் போன்ற நிலையான நிலையில் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது இங்கே வண்ண நிரப்பப்பட்ட பகுதி 0 சராசரி பகுதியாகும் அதுதான் கெபாசிட்டர் ன் மூலம் பாயும் நிரப்பப்பட்ட பகுதியின் மின்னோட்டம் என்பது Ro வழியாக பாயும் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு மற்றும் இந்த முழு அலை வடிவம் இன்டக்டர் மின்னோட்டமாகும் எனவே நீங்கள் BJT வழியாக பாயும் மின்னோட்டத்தைப் பார்த்தால் பாகங்களை மதிப்பிடுவதில் பல தகவல்களை இங்கே பெறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் BJT இந்த பகுதியில் மட்டுமே மின்னோட்டம் பாய்கிறது எனவே இந்த பகுதியில் மட்டுமே BJT வழியாக மின்னோட்டம் பாய்கிறது எனவே நீங்கள் உங்கள் BJT ஐ மதிப்பிடலாம் இது Io இன் உச்ச மின்னோட்டத்தையும் இந்த ரிப்பில் உச்சத்தையும் கொண்டுள்ளது எனவே ரிப்பில் அலைவீச்சு இது போன்றது ∆IL BJTக்கான மின்னோட்டத்தின் மதிப்பீடு Io ∆IL2 ஆக இருக்கும் இது உச்ச மின்னோட்டமாக இருக்கும் சராசரி மின்னோட்ட மதிப்பீடு இந்த ட்யூட்டி சுழற்சி d இல் Io ஆக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் டையோடு இது போல் தோன்றும் சுவிட்ச் ஆஃப் ஆகும் போதெல்லாம் டையோடு ஃப்ரீவீலிங் மற்றும் இந்த நேரத்தில் இருக்கும் டையோடு வழியாக மின்னோட்டம் பாயும் மற்றும் அது பிளவுபட்ட அதே இன்டக்டர் மின்னோட்டமாகும் எனவே டையோடும் அதே உச்ச மின்னோட்ட மதிப்பான Io ∆IL2 ஐக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சராசரி மதிப்பு Io மதிப்பாக இருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் உள்ளீடு வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பையும் டையோடு 2 வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பையும் பெறுவீர்கள் இப்போது இவை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய முக்கியமான அலைவடிவங்கள் மற்றும் நீங்கள் உருவகப்படுத்துதலைச் செய்யும்போது நீங்கள் உண்மையில் உருவகப்படுத்துதலில் இந்த விளைவுகளைக் கவனிக்க முயற்சிக்க வேண்டும் மற்றும் இந்த அலைவடிவத்தில் நீங்கள் பெறுவது மின்தேக்கி மின்னோட்டத்தின் அலைவடிவம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது மின்தேக்கியின் வழியாக பாயும் மின்தேக்கி மின்னோட்டத்தின் அலைவடிவம் இது உண்மையில் 0 வரியாக இருக்கும் Io வரியாக இருக்கும் இப்போது மின்தேக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டத்தைக் கருத்தில் கொள்வோம் இந்த பச்சைக் கோடு 0 என்று வைத்துக் கொண்டால் லோட் பக்கத்திற்கு சராசரியான Io பாகங்கள் செல்லவில்லை இப்போது மின்தேக்கியில் முக்கியமானது என்னவென்றால் சார்ஜ் செய்யப்பட்ட சமநிலை மற்றும் இரண்டாவது சமநிலைக்கு இந்த பகுதிக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே மின்தேக்கியில் செலுத்தப்படும் கட்டணத்தின் அளவு எடுக்கப்பட்ட சார்ஜின் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது டெல்டா Q ஆக இருக்கும் இப்போது மின்தேக்கி அலைவடிவங்களைப் பார்த்தால் இன்டக்டர்கள் மின்னோட்டம் காந்தமாக சார்ஜ் செய்யப்பட்ட நேரம் இது என்பதை நாம் அறிவோம் எனவே இது dt மற்றும் இன்டக்டர் மின்னோட்டம் மைனஸ் Vo L இன் சாய்வுடன் விழும் நேரமாகும் எனவே இது 1-d Ts ஆக இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த முக்கோணத்தின் மேல் முக்கோணமும் கீழே உள்ள தலைகீழ் முக்கோணமும் ஒரே மாதிரியான முக்கோணங்கள் என்று நீங்கள் கருதினால் மொத்த உயரம் ∆IL ஆக இருப்பதால் இந்த முக்கோணத்தின் உயரம் ∆IL 2 ஆகும் முக்கோணத்தின் இந்த பகுதியின் உயரம் ∆IL 2 எனவே தளங்களும் சமமானவை ஏனெனில் அவை ஒரே மாதிரியான முக்கோணங்களாக இருப்பதால் உயரம் ஒன்றுதான் மேலும் அடிப்படை Ts 2 என்று எளிதாகக் கூறலாம் எனவே ∆IL 2 இலிருந்து ∆IL 2 க்கு செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும் இது மின்தேக்கியின் விஷயத்தில் 0 இல் இருக்கும் நடுப்புள்ளியானது பாதி தூரத்தில் இருக்கும் அதே போல் நடுப்புள்ளி கீழே வரும் நேரத்தில் பாதி தூரம் இருக்கும் மற்றும் எனவே இது Ts2 ஆக இருக்கும் மற்ற அடிப்படையும் Ts2 ஆக இருக்கும் எனவே இப்போது இந்த முக்கோணத்தைப் பார்ப்போம் முக்கோணத்தின் பரப்பளவு உங்களுக்கு சார்ஜை கொடுக்கும் எனவே சார்ஜ் என்பது பாதி முக்கோணத்தின் உயரத்தில் அடிப்பகுதியாக இருக்கும் இது அடித்தளத்தின் பாதியானது Ts 2 முக்கோணத்தின் உயரத்திற்கு ∆IL 2 ஆகும் இது Ts∆IL 8 அல்லது அதற்கு மேல் ∆IL 8 மடங்கு fs இது மாறுதல் அதிர்வெண் Ts என்பது மாறுதல் காலம் fs என்பது மாறுதல் அதிர்வெண் ஆகும் இப்போது டெல்டா Q என்பது சார்ஜில் ஏற்படும் மாற்றமாகும் மின்தேக்கியின் C∆VV செயல்பாட்டின் மூலம் மின்தேக்கியில் கொடுக்கப்படுகிறது இப்போது இது ∆IL 8fs என்று நமக்குத் தெரியும் எனவே C C என்பது ∆IL 8fs ∆V க்கு சமம் என்பதைக் கண்டறியலாம் இப்போது இது ஒரு முக்கியமான உறவாகும் இது பக் மாற்றிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய கெபாசிட்டர் மதிப்பைக் கண்டறிய பயன்படுத்தலாம் இப்போது இந்த விஷயங்களில் எஃப்எஸ் என்பது ஒரு வடிவமைப்பு படியாக அறியப்படுகிறது இது ∆V கெபாசிட்டர் முழுவதும் சிற்றலையாக இருக்க வேண்டும் வெளியீட்டு சிற்றலை விவரக்குறிப்பாகவும் பெறப்படுகிறது மின்தேக்கியும் ஒரு வடிவமைப்பு விவரக்குறிப்பாகும் மின்தேக்கி இதைத் தாண்டி ரிப்பில் கொண்டிருக்கக்கூடாது இண்டக்டரை வடிவமைக்கும் போது ∆IL இன் மதிப்பும் பெறப்பட்ட விவரக்குறிப்பாகும் ஏனெனில் ∆IL மதிப்பு Io அதிகபட்சத்தில் 10 சதவிகிதம் எனக் கருதப்படுகிறது எனவே இது என்னிடம் ஒரு வடிவமைப்பு உள்ளது மேலும் மக்கள் பயன்படுத்தும் தொடக்க வடிவமைப்பு மதிப்பு அல்லது Io இன் சில விவரக்குறிப்புகளில் குறைந்தபட்ச மதிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே Io இன் குறைந்தபட்ச மதிப்பின் அடிப்படையில் ∆IL மதிப்பைப் பெறலாம் எனவே இண்டக்டரின் மதிப்பைக் கண்டுபிடிக்கும் முறையை பார்ப்போம் ∆IL இன் மதிப்பைக் கண்டறிவது தெளிவாகிறது எனவே இப்போதைக்கு ∆IL ∆V மற்றும் fs இன் மதிப்பை அறிந்து மின்தேக்கி மதிப்பைக் கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் fs அறியப்படுகிறது ∆V டிசைன் ஸ்பெக்கிலிருந்து வருகிறது ∆IL டிசைன் ஸ்பெக்கிலிருந்தும் வருகிறது எனவே L என்ற இன்டக்டர் யின் மதிப்பை இப்போது கண்டுபிடிப்போம் எனவே மின்னோட்டத்தின் விஷயத்தில் அது அந்த விகிதத்தில் Vin -Vo L என்ற விகிதத்தில் உயர்கிறது பின்னர் அது வீழ்ச்சியடைகிறது என்பதை அறிவோம் விகிதம் Vo L இது எனவே பக் மாற்றியின் விஷயத்தில் இன்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு Io ஆகும் எனவே இதை நாம் இப்போது பார்த்தோம் இதற்காக பல்வேறு அலைவடிவம் பல்வேறு அலைவடிவங்களைப் படிக்கும் போது இன்டக்டர் மின்னோட்டம் ஃபாரடே விதி VL மூலம் செல்கிறது இண்டக்டரின் மின்னழுத்தம் க்கு சமமாக உள்ளது மற்றும் VL L உள்ளது நீங்கள் சாய்வுகளில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு மாறியில் ஒரு மாறி உள்ளது வெளியீட்டில் வீழ்ச்சி சரிவு உள்ளது எனவே நாம் அதைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த விகிதமானது இந்த விகிதத்தின் முழுமையான மதிப்பை நான் எடுக்கிறேன் டெல்டா மற்றும் அவை அனைத்தும் நேரியல் நேர் கோடுகள் என்பதால் இந்த குறிப்பிட்ட பக் மாற்றி அலைவடிவ வழக்கில் இப்போது ∆IL ∆T என்று கூறுகிறார்கள் ∆IL இவ்வளவுதான் எனவே இந்த நேரத்திற்குள் நேரத்தின் அடிப்படையில் ∆IL இங்கிருந்து இங்கு மாற்றம் உள்ளது எனவே இந்த முறை பக் கன்வெர்ட்டர் கேஸில் ஒரு மைனஸ் dTs இருந்தது நீங்கள் மேல்நோக்கிய சாய்விலும் இதைச் செய்யலாம் அதே முடிவைப் பெறுவீர்கள் எனவே ∆IL என்பது ∆IL Ts எனவே இந்தக் காலகட்டத்தில் VoL என்ற விகிதத்தை நாம் பெற்றுள்ளோம் எனவே VoL ஆனது ∆IL ஒரு கழித்தல் dTs அல்லது L சமன் இந்த சமன்பாட்டை மறுசீரமைத்தால் Vo என்பதை இங்கு Vo ∆IL fs என எழுதுகிறோம் எனவே நான் அதை fs ஆல் மாற்றுவேன் ஏனெனில் fs என்பது மற்றொரு டிசைன் ஸ்பெக் ஆகும் இது பொதுவாக கொடுக்கப்படும் d டியூட்டி சுழற்சி எனவே L இன் அதிகபட்ச மதிப்பைப் பெற d இன் குறைந்தபட்ச மதிப்பான d நிமிடத்தைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் எல் மேக்ஸைக் கருத்தில் கொண்டால் உங்களுக்கு Vo dmin ∆IL fs கிடைக்கும் இப்போது dmin இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது Vo இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது என்பது இப்போது நமக்குத் தெரியும் Vo என்பது dVinக்கு சமம் இப்போது இதில் Vin கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் Vo என்பது ஸ்பெக் Vin என்பது உள்ளீடு ஸ்பெக் ஆகும் எனவே d என்பது உண்மையில் கணக்கிடத்தக்கது எனவே நாம் d Vo Vin ஐக் கணக்கிடுகிறோம் பொதுவாக Vo ஆனது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அது ஒரு நிலையான மதிப்பாக இருக்க வேண்டும் Vin இல் மாறுபாடு இருந்தபோதிலும் அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எனவே d என்பது Vo Vin max அல்லது Vo Vin min மற்றும் இடையில் எந்த மதிப்பும் இருக்கலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது Vo Vin max dmin மதிப்பு மற்றும் Vo Vin min dmax மதிப்பு ஆகியவற்றைக் கட்டுப்படுத்தும் மதிப்புகளாக இருக்கலாம் எனவே நாம் இவ்வாறு கணக்கிடுகிறோம் Vinmax மற்றும் Vinmin ஆகியவை உள்ளீட்டு சகிப்புத்தன்மை விவரக்குறிப்பிலிருந்து கண்டறியப்படுகின்றன எனவே நீங்கள் dmin மற்றும் dmax ஐக் கண்டுபிடித்து L இன் மதிப்பைக் கண்டறிய இந்த dmin மதிப்பை இங்கே பயன்படுத்தலாம் மன்னிக்கவும் இது குறைந்தபட்ச டியூட்டி சுழற்சிக்காக இருந்தது இது வேறு எந்த டியூட்டி சுழற்சிகளுக்கும் L இன் மதிப்பு மற்ற டியூட்டி சுழற்சிகளை கவனித்துக்கொள்ளும் அளவுக்கு பெரியதாக இருக்கும் இப்போது மற்றொரு சிக்கல் இங்கே உள்ளது Vo என்பது ஒரு ஸ்பெக் f என்பதும் ஒரு ஸ்பெக் f என்பதும் f s என்பதும் ஒரு ஸ்பெக் தான் மற்றும் Vo என்பது d என்பதும் அறியப்படுகிறது எனவே IL ஐத் தவிர எல்லாவற்றையும் கணக்கிடுவதற்குப் பயன்படுத்தலாம் மேலும் தொடக்க மதிப்பாக நீங்கள் Io அதிகபட்ச சுமை மின்னோட்டத்தில் 10 சதவிகிதத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் L இன் சில மதிப்பைக் கண்டறியவும் மற்றொரு வழியும் உள்ளது சில சமயங்களில் பின்வரும் விவரக்குறிப்பும் சில சமயங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதைக் காண்பீர்கள் இந்த சமன்பாட்டை எழுதுகிறேன் L Vo ∆IL fs எனவே இண்டக்டரின் விஷயத்தில் இன்டக்டர்கள் மின்னோட்டம் இந்த பாணியில் மேலும் கீழும் செல்வதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே Io ஆகும் இப்போது Ro மதிப்பு அதிகரிக்கப்படும்போது என்ன நடக்கும் Ro மதிப்பு அதிகரித்தால் Io குறைவதைக் காண்பீர்கள் எனவே Io குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவற்றின் டெல்டா IL மற்றும் சரிவுகளின் விகிதம் மாறாது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் அவை L மற்றும் Vo L ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே அவை சுமை மின்தடை மதிப்பு அல்லது சுமை மின்னோட்ட மதிப்பு ஆகியவற்றை பொருத்து இருக்காது எனவே இந்த முக்கோண ரிப்பில் யின் வடிவம் மற்றும் ரிப்பில் யின் உயரமும் இன்னும் இருக்கும் எனவே வரம்பில் நீங்கள் அதை தொடும் கோடுகள் இல்லை என்று பார்ப்பீர்கள் எனவே இது 0 வரியைத் தொடலாம் எனவே இது Io இன் Io இன் குறைந்தபட்ச மதிப்பாகக் கருதப்படும் Io இன் மதிப்பு இன்டக்டர் மின்னோட்டம் 0 வரியைத் தொடும் போது Io min ஆக இருக்கும் ஏனெனில் அதன் சராசரி Io min ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இந்த வரம்புக்குட்பட்ட வழக்கில் இது டெல்டா IL ஆக இருக்க வேண்டும் எனவே ∆IL 2 என்பது Io குறைந்தபட்சம் அல்லது ∆IL 2Io குறைந்தபட்சம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இது ∆IL இன் மதிப்பைத் தேர்ந்தெடுக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனையாகும் ∆IL என்பது Io குறைந்தபட்சம் குறிப்பிடப்பட்ட இடத்தில் இரண்டு மடங்கு Io ஆக இருக்க வேண்டும் எனவே இது குறிப்பிடப்பட்டுள்ளது இது பயனரால் குறிப்பிடப்பட்டால் டெல்டா IL இன் மதிப்பைக் கண்டறிய இதைப் பயன்படுத்தலாம் இது குறிப்பிடப்படவில்லை என்றால் நீங்கள் டெல்டா ஐஎல் ஐயோவின் 10 சதவீதத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் இப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது இங்கே இன்னும் ஒரு புள்ளி இது Io குறைந்தபட்சம் இது 0 வரியைத் தொடுகிறது எனவே இது தொடர்ச்சியான செயல்பாட்டின் எல்லையில் உள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் இன்னும் சென்றால் முக்கோணம் இப்படி வரலாம் நான் இதை டாட்டாட் புள்ளியில் வைக்கிறேன் இருதரப்பு சுவிட்ச் இருந்தால் இன்டக்டர்கள் மின்னோட்டம் எதிர்மறையாக செல்வதைக் காண்பீர்கள் ஆனால் தொடர் சுவிட்ச் தடுக்கப்பட்டால் இன்டக்டர்கள் மின்னோட்டம் அப்படி செல்வதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த கட்டத்தில் சரிவில் திடீர் மாற்றம் காண்பீர்கள் எனவே இன்டக்டர்கள் மின்னோட்டம் 0 ஐ அடைகிறது சாய்வில் ஒரு மாற்றம் உள்ளது பின்னர் மீண்டும் சாய்வில் மாறுகிறது எனவே அது தொடர்ச்சியற்றது அல்லது கடத்தும் காலமே தொடர்ச்சியற்றது என்று கூறுகிறோம் இன்டக்டர் மின்னோட்டம் தற்போது இருக்கும் காலகட்டம் உங்களிடம் உள்ளது அங்கு இன்டக்டர் மின்னோட்டம் 0 இல்லை அது தற்போது உள்ளது எனவே இது சீரற்ற கடத்தல் மண்டலம் அல்லது இதற்கு DCM ஆகும் இந்த வகை இன்டக்டர் மின்னோட்ட அலைவடிவம் DCM என்றும் 0 கோட்டிற்கு மேலே உள்ள அனைத்து அலைவடிவங்களும் நீலம் அல்லது தொடர்ச்சியான கடத்தல் அல்லது CCM இல் காட்டப்படும் அலைவடிவம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இன்டக்டர் மின்னோட்டம் CCM இல் இயங்குவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் DCM இல் அல்ல ஏனெனில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் அனைத்து பகுப்பாய்வுகளும் தொடர்ச்சியான கடத்தல் பயன்முறைக்கானவை